கடந்த சில விரிவுரையில் கடிகாரம் மற்றும் ஒரு வடிவமைப்பில் எழக்கூடிய பல்வேறு நேர சிக்கல்கள் மற்றும் வைப்பு நேரம் வளைவு அமைவு நேரம் போன்ற சில தடைகள் மற்றும் அவற்றின் சரியான செயல்பாட்டு அமைப்பு என்ன என்பதைப் பற்றி பேசினோம் இங்கு அடைவு நேரம் குறித்து விவாதத்தைத் தொடங்குவோம் அடைவு நேரம் என்பது சில தேவைகள் இருக்கலாம் அவை விவரக்குறிப்புகளிலிருந்து வரக்கூடும் எந்த வகையான நேர நடத்தை விரும்பப்படுகிறது வடிவமைக்கும் சுற்றுக்கு என்ன தேவை என்பதாகும் ஆனால் அது சாத்தியமாகும் நிகர பட்டியல் வடிவமைப்போம் வைக்கப்படும்போது தொகுதிகள் ஒன்றோடொன்று இணைத்தல் வலைகள் ஆகியவற்றைத் திசைதிருப்பினால் அந்த நேரக் கட்டுப்பாடுகள் சில மீறப்படக்கூடும் எந்தவொரு தடைகளும் மீறப்படுகிறதா என்பதை விரைவாக மதிப்பீடு செய்வது எப்படி என்றும் ஏதேனும் மீறல்களைக் கண்டால் அந்த மீறல்களை சரியான முறையில் தவிர்க்க முடியும் என்பதால் நாம் எடுக்கக்கூடிய அல்லது பின்பற்றக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதையும் அடைவு நேரம் கூறுகிறது எனவே அடுத்த விவாதத்தின் தலைப்பு அடைவு நேரம் எனவே ஒரு சிப்பின் தளவமைப்பு உருவாக்கப்படும் போது பாருங்கள் சிப்பின் தளவமைப்பு உருவாக்கப்படும்போது அது முழு பின் வடிவமைப்பு வழியாகும் எனவே முன் இறுதியில் வடிவமைப்பிலிருந்து பெறும் நிகர பட்டியலிலிருந்து சில சுற்று பகிர்வுகளை செய்யலாம் பின்னர் ஃப்ளோர் பிளானிங் பிளேஸ்மெண்ட் மற்றும் ரூட்டிங் மற்றும் இறுதி தளவமைப்பு ஆகியவற்றைச் செய்யலாம் இதுதான் சிப்பின் இறுதி தளவமைப்பு போன்றது மற்றும் தளவமைப்பு 2 தடைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் முதலாவது வடிவியல் கட்டுப்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது இவை நாம் பின்னர் விவாதிப்போம் வடிவியல் கட்டுப்பாடுகள் இந்த செல்கள் தெளிவற்றதாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றன மேலும் திசைதிருப்பலுக்கு இடையில் போதுமான இடம் இருக்க வேண்டும் வடிவியல் கட்டுப்பாடுகள் என்று நாம் கூறும்போது இது செல்கள் அல்லது தொகுதிகள் மட்டுமல்ல இதன் பொருள் சிப்பின் இறுதி அமைப்பைக் கருத்தில் கொள்ளும்போது கூட அது மிகக் குறைந்த மட்டத்திற்குச் செல்லக்கூடும் இப்போது சிப்பின் இறுதி அமைப்பில் நான் குறிப்பிட்டுள்ளபடி வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன நினைவு கூர்ந்தால் அங்கு அடிப்படை அம்சங்கள் செவ்வக பகுதிகளைப் போல இருக்கும் மேலும் இந்த பகுதிகள் பாலிசிலிகான் அடுக்கு பரவல் அடுக்கு பல்வேறு உலோக அடுக்குகளில் இருக்கலாம் மற்றும் பல இறுதியாக சில செவ்வக பகுதிகள் உள்ளன எனவே இந்த அடுக்கில் எழக்கூடிய சில தடைகள் அப்படி இருக்கலாம் 2 கோடுகள் உள்ளன என்று சொல்லலாம் இது இணையாக இயங்கும் இணைப்புகளைக் குறிக்கலாம் 2 விஷயங்கள் உள்ளன இந்த வரிகளின் அகலம் என்ன இந்த வரியின் அகலம் இந்த வரிகளின் R1 மற்றும் R2 வலதுபுறம் என்ன என்பதை தீர்மானிக்கும் இரண்டாவதாக இந்த 2 வரிகளுக்கு இடையிலான பிரிப்பு இந்த 2 கோடுகளின் பிரிப்பு இந்த 2 இயங்கும் கம்பிகளுக்கு இடையிலான கொள்ளளவை தீர்மானிக்கும் நீண்ட பரிமாற்ற இணைப்பு இருக்கும்போது RC தாமதம் வருகிறது எல்மோர் தாமத மாதிரி போன்ற இந்த தாமதங்களை மாதிரியாக மாற்ற சில தோராயமான வழிகள் உள்ளன எனவே இதேபோல் இங்கேயும் சில கம்பிகள் தீட்டப்படும்போது சில RC தாமதங்கள் ஏற்படக்கூடும் மேலும் இந்த தாமதங்கள் நிச்சயமாக கம்பிகளின் அகலம் நீளம் ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே கம்பிகளின் நீளம் என்னவாக இருக்கும் மற்றும் வேறு சில இணையான கம்பியிலிருந்து இந்த பிரிப்பு இடை கம்பி கொள்ளளவை சரியான அபராதம் தீர்மானிக்கும் எனவே இது முதல் வகையான கட்டுப்பாடு வடிவியல் கட்டுப்பாடு மற்றும் இரண்டாவது வகையான கட்டுப்பாடு இந்த சேமிப்பக கலத்தை ஃபிளிப் ஃப்ளாப்கள் அல்லது லாட்ஜ்கள் அமைப்பில் வைத்திருக்கும்போது ஆகும் இந்த சேமிப்பக கூறுகள் சில உள்ளார்ந்த அமைப்பு மற்றும் தேவைகளை வைத்திருக்கும் அமைவு நேரம் என்ன என்பதை நினைவுபடுத்துகிறோம் கடிகார விளிம்பு வரும்போதெல்லாம் அதற்கு முன் உள்ளீட்டை நிலையானதாக மாற்ற வேண்டும் அது அமைக்கும் நேரம் கடிகார விளிம்பிற்குப் பிறகு தரவை எவ்வளவு நேரம் நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் என்று பிடிப்பு நேரங்கள் கூறுகின்றன இல்லையெனில் ஃபிளிப் ஃப்ளாப் தவறாக செயல்படக்கூடும் எனவே இந்த அமைப்பு மற்றும் வைப்பு நேரங்களை வைத்திருத்தல் சேமிப்பக கூறுகளின் பண்புகள் மற்றும் இவை வடிவமைப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று வடிவமைப்பாளர் கடிகார மரத்தின் வித்தியாச அமைப்பால் ஒரு கடிகார வளைவைக் கட்டுப்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக கட்டுப்படுத்தக்கூடிய பிற நேரங்கள் இந்த அமைப்பு வைத்திருத்தல் நேரங்கள் என்பது ஒரு வடிவமைப்பில் நாங்கள் பயன்படுத்தும் இந்த சேமிப்பக சாதனங்களின் பண்புகள் எனவே இந்த தேவைகளைப் பூர்த்தி செய்வதை இலக்காகக் கொண்ட ஒட்டுமொத்த மேம்படுத்தல் செயல்முறை பரவலாக அடைவு நேரத்தை குறிக்கிறது இப்போது அடைவு நேரம் ஒரு நிகரப்பட்டியலை பார்ப்பது மட்டுமல்லாமல் வடிவியல் மற்றும் நேரக் கட்டுப்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை உங்களுக்கு அனுமதிக்கிறது நேர விழிப்புணர்வு பிளேஸ்மெண்ட் மற்றும் ரூட்டிங் தீர்வுகளையும் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு இடத்தை உருவாக்குகிறோம் இறுதி நேரக் கட்டுப்பாடுகள் அல்லது இலக்குகள் அடையக்கூடிய ஒரு ரூட்டிங் உருவாக்குகிறோம் இதுதான் உயர் செயல்திறன் சிப் அல்லது சுற்றின் பின் இறுதியில் வடிவமைப்பிற்கான வடிவமைப்பு ஓட்டத்தை நவீனமாகக் கூறலாம் எனவே அடைவு நேரத்தை பற்றி பேசும்போது பிளேஸ்மெண்ட் மற்றும் ரூட்டிங் ஆகியவை முக்கியமான பாதைகளை உருவாக்குகின்றன இப்போது பரவலாக இங்கு 3 விஷயங்கள் உள்ளன நிச்சயமாக பிளேஸ்மெண்ட் எனவே தொகுதிகளை எவ்வாறு வைப்பது அதாவது சமிக்ஞை தாமதங்கள் தேவைகளுக்கு ஏற்ப நேரக் கட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்யும் தடுப்பு பிளேஸ்மெண்ட் முடிவடைந்தவுடன் இப்போது பார்த்தால் சில யதார்த்தமான மற்றும் துல்லியமான மதிப்பீட்டை மட்டுமே செய்ய முடியும் இடைக்கணிப்பு தாமதங்கள் கேட் தாமதங்கள் அல்லது செல் தாமதங்கள் போன்ற தாமத மதிப்பீட்டை கூறலாம் ஆனால் நிலைகள் சரி செய்யப்படாவிட்டால் இந்த தாமதங்களும் மாறுபடும் தாமதம் என்பது எவ்வளவு காலம் கம்பி செயல்பாட்டில் இருப்பது என்பது அல்ல ஆனால் அக்கம் பக்கத்திலும் இணையாக இயங்கும் மற்ற கம்பிகள் ஒரே அடுக்கில் அல்லது வெவ்வேறு அடுக்குகளில் இருக்கலாம் என்பதை போல அங்கே கொள்ளளவு விளைவு இருக்கும் குறுக்கு பேச்சு போன்ற ஒன்று இருக்கும் அதுவும் பின்னர் விவாதிப்போம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் சரியாக கவனித்துக் கொள்ள வேண்டும் இது பிளேஸ்மெண்ட் பின்னர் நேரம் இயக்கப்படுகிறது அல்லது நேரத்தை அறிந்திருக்கும் ரூட்டிங் உள்ளது எனவே மீண்டும் உலோக இணைப்புகளைப் பயன்படுத்தி வெவ்வேறு வலைகளை எவ்வாறு அமைப்பது இதனால் சமிக்ஞை தாமதங்கள் தடைகள் அல்லது தேவைகளுக்கு எவ்வாறு இணங்குகின்றன என்ன நடக்கும் என்பது இந்த பிளேஸ்மெண்ட் ரூட்டிங் மற்றும் சில தாமதங்கள் இன்னும் தேவைகளைப் பூர்த்தி செய்யவில்லை என்பதைக் காணலாம் எனவே நாம் இயல் தொகுப்பு எனப்படும் ஒன்றுக்கு திரும்ப வேண்டியிருக்கும் இங்கே நாம் என்ன செய்கிறோம் பலவிதமான நுட்பங்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது சிலவற்றை பின்னர் விரிவாக விவாதிப்போம் ஒரு குறிப்பிட்ட வலையின் தாமதத்தை குறைக்க இந்த நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பரந்த அணுகுமுறைகள் இன்னும் பல உள்ளன முக்கிய அணுகுமுறைகள் இங்கே குறிப்பிட்டுள்ளன எனவே ஒரு டிரான்சிஸ்டர் அல்லது ஒரு வாயிலை பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ செய்யலாம் இது அளவு என அழைக்கப்படுகிறது எனவே அதை பெரிதாக்கினால் தாமதம் குறையும் அதை சிறியதாக மாற்றினால் தாமதம் அதிகரிக்கும் எனவே ஒரு பாதையின் தாமதத்தை குறைக்க விரும்புகிறீர்களா அல்லது அதிகரிக்க விரும்புகிறீர்களா என்பதைப் பொறுத்து ஒரு வாயில் அல்லது டிரான்சிஸ்டரை சரியாக அளவிடலாம் இது முதல் நுட்பம் மற்றும் கடிகார நிகர வடிவமைப்பில் விவாதிக்கும்போது நாங்கள் பேசிய இரண்டாவது நுட்பம் நீண்ட கம்பி இருந்தால் பரப்புதல் தாமதம் அதிகமாக இருக்கலாம் எனவே ஒட்டுமொத்த பரப்புதல் தாமதத்தைக் குறைக்க இடையிடையே இடையகங்களைச் செருகுவது எப்போதும் நல்லது மூன்றாவதாக முக்கியமான பாதையில் ஒரு சுற்று மறுசீரமைக்க வேண்டியிருக்கலாம் நாம் அதை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பற்றி பின்னர் விவாதிப்போம் ஆனால் பரவலாக இவை அனைத்தும் ஒரு சுற்றுகளின் தாமதத்தை குறைக்கக்கூடிய நுட்பங்கள் எனவே நேரத்தின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் உள்ள முக்கிய உந்துதல் என்ன வடிவமைப்பின் முந்தைய நாட்களில் பார்த்ததால் அவ்வளவு நேரத்தைப் பற்றி கவலைப்படவில்லை சுற்று சரியாகச் செயல்படுகிறதா இல்லையா என்பதை அதிகம் கவனித்தோம் சுற்று சரியாகச் செயல்படுகிறதா இல்லையா முக்கியமாக கூறுகளை மிக முக்கியமான அளவு தாமதங்கள் நடந்தன என்பதை குறிப்பிடலாம் அந்த காலகட்டத்தில் அடிக்கடி இணைப்பு தாமதத்தை புறக்கணித்தோம் எனவே ஒட்டுமொத்த சுற்று தாமதத்திற்கு சமிக்ஞை பரப்புதல் தாமதம் முக்கிய பங்களிப்பாக இருந்தது அந்த காலகட்டத்தில் ஒன்றோடொன்று இணைக்கும் கம்பிகளின் தாமதத்தை புறக்கணித்தோம் ஏனெனில் இந்த செல் பிளேஸ்மெண்ட் மற்றும் ரூட்டிங் சுற்று செயல்திறனை பாதிக்கவில்லை ஏனென்றால் சுற்று செயல்திறனை மதிப்பீடு செய்யும் போது வாயில்களின் தாமதத்தைப் பற்றி மட்டுமே பேசினோம் இணைப்பின் தாமதத்தை பற்றி பேசவில்லை எனவே கம்பிகள் குறுகியதா அல்லது கம்பிகள் நீளமாக இருக்கிறதா என்பது முக்கியமற்றது கேட் தாமதத்துடன் ஒப்பிடுகையில் ஒன்றோடொன்று இணைப்பு தாமதங்கள் மிகக் குறைவு என்று கருதுகிறோம் ஆனால் 1990 களுக்குப் பிறகு சாதனங்கள் அளவிடத் தொடங்கியபோது MOS டிரான்சிஸ்டர்கள் இது தொழில்நுட்ப அளவிடுதல் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே சூழ்நிலைகள் மாறத் தொடங்கின எனவே ஒன்றோடொன்று தாமதங்களின் ஒப்பீட்டு தாக்கம் அதிகரிக்கத் தொடங்கியது இன்று வாயில் அல்லது செல் தாமதங்களுடன் ஒப்பிடுகையில் ஒன்றோடொன்று தொடர்பு தாமதம் முன்கூட்டியே ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே அடுத்த ஸ்லைடு ஒரு யோசனையைத் தரும் இந்த முதல் வரைபடத்தைப் பாருங்கள் 2 வாயில்கள் 1 வாயிலின் வெளியீடு மற்றொரு வாயிலை இயக்குகிறது நாம் என்ன மதிப்பீடு செய்கிறோம் முதல் வாயிலுக்கு சில உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறோம் என்பதை மதிப்பீடு செய்ய முயற்சிக்கிறோம் சிறிது நேரத்திற்குப் பிறகு தொடர்புடைய மதிப்புகள் இரண்டாவது வாயிலின் உள்ளீட்டிற்கு வருகின்றன இந்த மொத்த தாமதம் சரியானது இப்போது 80 களில் வெளியீட்டு தாமதத்திற்கான பெரும்பாலான உள்ளீடுகள் மொத்த தாமதம் பங்களிப்பாளர் தர்க்க வாயில் ஆகும் ஏறக்குறைய இந்த 85 சதவிகித தாமதம் இங்கு பங்களிக்கப்பட்டது மீதமுள்ள 15 சதவிகித தாமதம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் 90 களின் நடுப்பகுதியில் ஒன்றோடொன்று தாமதமாக அவை மேலே செல்லத் தொடங்கின ஏனெனில் கம்பிகள் மெல்லியதாகவும் வாயில்கள் சிறியதாகவும் மாறும் அவை வேகமாகின்றன எனவே இப்போது பங்களிப்பு இங்கு சுமார் 50 சதவிகிதமாகவும் 50 சதவிகிதமாகவும் மாறும் எனவே தர்க்கத்தின் வெளியீட்டு தாமதத்திற்கான உள்ளீட்டில் பாதி ஒன்று ஒன்றுக்கொன்று இணைப்புகள் காரணமாகவும் பாதி கேட் தாமதம் காரணமாகவும் இருக்கும் ஆழ்ந்த சப்மிக்ரான் தொழில்நுட்ப களத்தில் இருக்கும்போது இங்கே நிலைமை தலைகீழாகிவிட்டது இப்போது ஒன்றோடொன்று தொடர்புகளில் சுமார் 80 சதவிகிதம் தாமதத்தை எதிர்பார்க்கிறோம் அல்லது இன்னும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் கேட் தாமதம் 20 சதவீதம் மட்டுமே ஆகவே உயர் செயல்திறன் சுற்று வடிவமைப்பு அல்லது இயல் வடிவமைப்பு இணைப்பு வடிவமைப்பு மற்றும் பண்புகள ரூட்டிங் இணைப்பு முக்கியமானது எனவே இன்றைய நிலைமை இதுதான்

இப்போது அமைப்பை விரைவாக மறுபரிசீலனை செய்து நேரத்தை வைத்திருக்கலாம் ஏனென்றால் அடுத்தடுத்த விவாதங்களில் தாமதம் தொடர்பான சில அனுமானங்களை பயன்படுத்துவோம் எனவே கடிகாரத்தைப் பற்றி விவாதித்தோம் சுற்று கூறுகளின் மூலம் பரப்புதல் தாமதத்தை கூறும்போது சுற்று கூறுகளின் மூலம் பரப்புதல் தாமதங்களை கருத்தில் கொள்ளும்போது சில சேமிப்பக கூறுகள் உள்ளன ஒரு அமைப்பு ஃபிளிப் ஃப்ளாப் பதிவு R1 ஐ வைத்திருக்கலாம் எனவே இன்னொரு அமைப்பு உள்ளது ஃபிளிப் ஃப்ளாப் பதிவு R2 மற்றும் இடையில் ஒரு சுற்று உள்ளது எனவே இந்த இரண்டு பதிவுகளுக்கும் உள்ளீடு அளிக்கும் ஒரு கடிகாரம் உள்ளது நாங்கள் சொன்னது என்னவென்றால் கடிகாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் இதை இப்படிச் சொல்வோம் கடிகாரம் வரும் இது கடிகார காலம் மூலதனம் T என்று சொல்லலாம் இந்த நேரத்தின் முக்கிய காரணி சார்ந்து இருக்கும் நிச்சயமாக இது இந்த கூட்டுத் தொகுதியின் தாமதத்தைப் பொறுத்தது இதை டெல்டா என்று அழைப்போம் எனவே இது டெல்டாவைச் சார்ந்தது இது அமைக்கும் நேரத்தையும் சார்ந்தது இது பிடிப்பு நேரத்தையும் சார்ந்தது ஏனென்றால் இந்த கூட்டு சுற்று கணக்கிட சிறிது நேரம் ஆகும் அதன் பிறகு இந்த தரவு R2 இன் உள்ளீட்டில் கிடைக்கும் எனவே கடிகாரத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் அமைப்புக் கட்டுப்பாடு அடுத்த கடிகார விளிம்பு வருவதற்கு முன்பு உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு சில குறைந்தபட்ச நேரத்தை கொடுக்க வேண்டும் எனவே இந்த டெல்டா மட்டுமல்ல இந்த அமைவு நேரத்தை இந்த மொத்த மூலதன T உடன் சேர்க்க வேண்டும் மேலும் இந்த பிடிப்புத் தேவை கடிகார விளிம்பு வந்த பிறகும் அதற்குப் பிறகு இன்னும் சில நேரம் உள்ளீட்டை நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே மொத்த கடிகார காலப்பகுதியில் டெல்டா மட்டுமல்லாமல் அமைவு மற்றும் பிடிப்பு நேரங்களும் இருக்க வேண்டும் இந்த வழியில் எனது மொத்த கடிகார காலம் சரியாக உயரும் இது தேவை எனவே பயன்படுத்தும் நேர மேம்படுத்தல் கருவிகள் இந்த 2 தடைகளையும் பூர்த்தி செய்ய பரப்புதல் தாமதங்களை சரிசெய்ய முயற்சிக்கின்றன இப்போது அமைவு கட்டுப்பாடு சில நேரங்களில் நீண்ட பாதை கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு ஒவ்வொரு சேமிப்பக உறுப்பு அல்லது பதிவைப் பொறுத்து கடிகார விளிம்பிற்கு முன் தரவு உள்ளீடு நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே இதை ஏன் ஒரு நீண்ட பாதை தடை என்று அழைக்கிறோம் இங்கே பார்ப்பதால் இங்கு குறைந்தபட்ச நேரம் இருக்க வேண்டும் என்று ரெஸ்பெக்ட் வரைபடத்துடன் சொல்கிறோம் அதற்கு முன் தரவு நிலையானதாக இருக்க வேண்டும் எனவே கூட்டுச் சுற்றுகளின் அதிகபட்ச மோசமான பரவல் தாமதம் இருக்க வேண்டும் அதனால்தான் இதை மிக நீண்ட பாதை என்று அழைக்கிறேன் காம்பினேஷனல் சர்க்யூட் இருப்பதால் சில பாதை உதாரணமாக குறுகியதாக இருக்கலாம் இது போன்ற ஒரு சுற்று இருக்கலாம் சொல்லலாம் இது போன்ற சுற்று இருக்கிறது என்று சொல்லலாம் 2 வெளியீடுகள் உள்ளன முதல் வெளியீடு தாமதத்திற்குப் பிறகுதான் ஒற்றை வாயில் உருவாக்கப்படுகிறது ஆனால் இரண்டாவது வெளியீடு 3 வாயில்களுடன் தொடர்புடைய தாமதத்திற்குப் பிறகு உருவாக்கப்படுகிறது இங்கே மிக நீண்ட பாதை என்று கூறும்போது இது இரண்டாவது வெளியீட்டுக்கு சமமான 3 வாயில்கள் தாமதமாக இருக்கும் எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே டெல்டாவின் அதிகபட்ச மதிப்பு என்ன எனவே டெல்டாவின் மதிப்பு என்ன அதன் பிறகு வெளியீடுகள் நிச்சயமாக நிலையானதாக இருக்கும் ஏனென்றால் இது ஒரு வாயில் தாமதத்திற்குப் பிறகு முன்பே நிலையானதாகிவிடும் எனவே டெல்டாவில் மிக நீண்ட பாதையை சேர்க்க வேண்டுமா எனவே அமைவு நேரத்தை நாம் கருத்தில் கொள்ளும்போதெல்லாம் அதுதான் நேரக் கட்டுப்பாட்டை இருக்கும் அது ஏன் வருகிறது எனவே நேரம் என்பது கடிகார விளிம்பிற்குப் பிறகு நாம் தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டிய நேரம் இது கடிகார விளிம்பிற்குப் பிறகும் தரவை சில நேரம் நிலையானதாக ஏன் வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது ஏனென்றால் அதற்கு முன் உள்ளீட்டுத் தரவு மாறினால் இரண்டாவது பதிவு முந்தையதை எதிர்பார்க்கலாம் இது அடுத்த கடிகார சுழற்சிக்குச் செல்வதற்குப் பதிலாக அதே கடிகார சுழற்சியில் தரவை மாற்ற வேண்டும் ஏனென்றால் பதிவேடுகள் கடிகார விளிம்பிற்கு பதிலளிக்க சிறிது நேரம் எடுக்கும் எனவே ஒரு கடிகார விளிம்பு வரும்போதெல்லாம் பதிவு உடனடியாக பதிலளிக்காது அதற்கு சிறிது நேரம் ஆகும் எனவே இந்த நேரத்தில் இங்கு குறைந்தபட்ச நேரம் இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டிய நேரம் இது எனவே இந்த பதிவேட்டில் உள்ளீட்டு தரவை உண்மையாக பதிவுசெய்து சேமிக்க முடியும் சராசரி நேரத்தில் உள்ளீடு மாறத் தொடங்கினால் தவறான தரவு கிடைக்கும் குறுகிய பாதைகள் இங்கே ஒரு சிக்கலை உருவாக்கக்கூடும் என்பதால் இது குறுகிய பாதை கட்டுப்பாடு என்று அழைக்கப்படுகிறது எனவே 2 நிகழ்வுகளை பரிசீலிக்க வேண்டும் டெல்டா அதிகபட்சம் மற்றும் டெல்டா குறைந்தபட்சம் எனவே அமைக்கும் நேரத்தைப் பற்றி பேசும்போது டெல்டா அதிகபட்சத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே வெளியீடு நிலையானதாக மாற அதிகபட்சம் அதிகபட்ச நேரம் என்ன அதன் பிறகு p அமைப்பின் நேரத்தை கொடுக்க வேண்டும் இந்த டெல்டாவின் குறைந்தபட்ச நேரம் மட்டுமல்ல அதே கடிகார சுழற்சியில் இந்த பதிவு 2 முறை பதிவு செய்யப்படுவதால் இந்த வகையான சகிப்புத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும் அதனால்தான் இது நீண்ட பாதை மற்றும் குறுகிய பாதை தடைகள் என்று அழைக்கப்படுகிறது அமைப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் உள்ளன எனவே அமைப்புக் கட்டுப்பாட்டில் எந்த சமிக்ஞை மாற்றங்களும் தாமதமாக ஏற்படாது என்பதையும் கட்டுப்பாடுகள் மொத்த சுழற்சி நேரம் அல்லது கால அளவு கூட்டு சுற்று தாமதம் அமைவு நேரம் மற்றும் நிச்சயமாக கடிகார வளைவு ஆகியவற்றுக்கு அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே அடைவு நேரத்திற்கான ஆரம்ப கட்டங்கள் பொதுவாக அமைவு தடைகளில் கவனம் செலுத்துகின்றன அது என்னவென்றால் ஒரு சுற்று அமைவு தடைகளை பூர்த்திசெய்கிறதா என்பதை இது சரிபார்க்கிறது எனவே இதை நாம் என்ன செய்ய வேண்டும் கூட்டு தாமதம் t காம்ப் தாமதத்தை நாம் சரியாக மதிப்பிட வேண்டும் ஏனென்றால் அமைவு மற்றும் வளைவு ஏற்கனவே அறியப்பட்டிருப்பதால் இதை கருதுகிறோம் எனவே இது நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு செயல் ஒருங்கிணைந்த சுற்று முழுவதும் பரப்புவதற்கு சமிக்ஞை மாற்றங்கள் எவ்வளவு காலம் எடுக்கும் அதாவது 1 சேமிப்பக உறுப்பு முதல் அடுத்தது வரை எனவே பதிவுசெய்யப்பட்டவை நிலைகளில் வைக்கப்பட்டுள்ளன இடையில் ஒரு கூட்டு சுற்றுகள் உள்ளன ஒரு நல்ல மதிப்பீட்டை நாம் கொண்டிருக்க வேண்டும் மதிப்பீடு என்றால் கூட்டு சுற்று தாமதமாகும் எனவே ஒரு சேமிப்பக உறுப்பின் வெளியீட்டில் இருந்து அடுத்த சேமிப்பக உறுப்பு உள்ளீட்டை அடைய ஒரு சமிக்ஞை மாற்றத்திற்கு எவ்வளவு நேரம் எடுக்கலாம் மேலும் இந்த செயல்முறை நிலையான நேர பகுப்பாய்வு எனப்படும் நுட்பத்தின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது எனவே இதைப் பற்றி பின்னர் விரிவாக விவாதிப்போம் நிலையான நேர பகுப்பாய்வு அடிப்படையில் 2 காரியங்களைச் செய்கிறது இது ஒரு வாயில்கள் அல்லது டிரான்சிஸ்டர்களின் கொடுக்கப்பட்ட நிகரப்பட்டியல் தொடங்குகிறது எனவே கொடுக்கப்பட்ட சர்க்யூட் நிகரப்பட்டியல் மற்றும் இது சிக்னல்களின் உண்மையான வருகை நேரங்களையும் தேவையான வருகை நேரங்களையும் கணக்கிட முயற்சிக்கிறது இதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் தேவையான வருகை நேரங்கள் பயனரால் வெளியீட்டைப் பொறுத்து வழங்கப்படலாம் எனவே அவற்றை ஒவ்வொரு முனையத்திற்கும் அல்லது ஒவ்வொரு வாயிலுக்கும் கணக்கிட வேண்டும் இப்போது இதைச் செய்தவுடன் RAT க்கும் AAT க்கும் இடையிலான வித்தியாசம் மற்றும் நேர மீறல்களை அடையாளம் காணக்கூடிய அழைப்பு மந்தமான ஒன்றை அடையாளம் காணலாம் சில கலங்களுக்கு உண்மையான வருகை நேரம் தேவையான வருகையை விட அதிகமாகி வருவதை காணலாம் எனவே அங்கு நேர மீறல் உள்ளது எனவே நேரத்தை சில வழிகளில் சரிசெய்ய வேண்டியிருக்கலாம் இதனால் அந்த நேர மீறல்கள் சரியான முறையில் கவனிக்கப்படுகின்றன எனவே இது முதல் நிலையான நேர பகுப்பாய்வைக் காணும் பொதுவாக சமிக்ஞை மாற்றங்கள் தாமதங்கள் ஆகியவற்றை மோசமான நிலை மதிப்புகளாக வடிவமைக்கிறோம் மேலும் தவறான பாதைகள் என்று ஒன்று இருப்பதைக் காண்போம் அவை கருதப்படுகின்றன தவறான பாதைகள் இது போன்றவை ஒரு கூட்டு சுற்று இருப்பதை காண்கிறீர்கள் எனவே தேவைப்படும் குறைந்தபட்ச கடிகார காலத்தை அல்லது அதிகபட்ச கடிகார அதிர்வெண்ணை மதிப்பிடுவதற்கு மோசமான நிலை தாமதத்தை மதிப்பிட வேண்டும் இது நிலையான நேர பகுப்பாய்வைப் பயன்படுத்தி வழக்கமாக செய்யலாம் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் கூட்டுச் சுற்றுவட்டத்தின் மிக நீளமான பாதை மிக நீண்ட தாமதத்தைக் குறிக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் பாதை இருக்கலாம் ஆனால் அந்த பாதை வழியாக எந்த சமிக்ஞையும் பின்பற்றப்படாத வகையில் சுற்று இருக்கலாம் மீண்டும் சில எடுத்துக்காட்டுகளைப் பின்னர் பார்ப்போம் இந்த பாதைகள் தவறான பாதைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு பாதை இருப்பதை வடிவியல் ரீதியாக காணக்கூடிய பாதை உள்ளது ஆனால் சமிக்ஞை மதிப்பைப் பொறுத்தவரை வாயில்கள் அந்த நீண்ட பாதைகளில் சமிக்ஞை ஒருபோதும் பரப்பாத வகையில் செயல்படும் எனவே ஒரு தவறான வழிகளை அடையாளம் கண்டு அவற்றை ஒரு கருத்தில் இருந்து அகற்றினால் பகுப்பாய்வு மிக வேகமாக மாறக்கூடும் இது ஒரு முக்கியமான விஷயம் எனவே தேவையான வருகை நேரத்தையும் உண்மையான வருகை நேரங்களையும் கணக்கிட்டவுடன் சுற்றுவட்டத்தின் ஒவ்வொரு x புள்ளிக்கும் ஒரு வாயிலுக்கு உள்ளீடு ஒரு வாயிலின் வெளியீடு சில ஊசிகளையும் இந்த மந்தநிலையை கணக்கிடலாம் எனவே நேர்மறையான மந்தநிலை என்பது தேவையான வருகை நேரம் உண்மையான நேரத்தின் உண்மையான வருகையை விட அதிகமாக உள்ளது அதாவது நேர மீறல் இல்லை ஆனால் RAT சிறியதாக இருந்தால் அதாவது இது எதிர்மறையானது அதாவது நேர மீறல் உள்ளது இப்போது நேர மீறல் இருந்தால் நாம் இயல் தொகுப்பு மறுசீரமைப்பிற்கு செல்ல வேண்டும் அங்கு நிகரப்பட்டியலை மாற்றியமைக்கிறோம் இதனால் உண்மையான வருகை நேரத்தைக் குறைக்க முடியும் இதனால் இந்த மந்தமான மதிப்பை மீண்டும் 0 அல்லது நேர்மறையாக மாற்ற முடியும் இப்போது அதைச் செய்ய சில வழிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை நான் இப்போது விளக்குகிறேன் இங்கு பராமரிக்கப்படும் முதல் நுட்பம் என்னவென்றால் முக்கியமான பாதையில் கிடக்கும் வாயில்கள் சிக்னல்களை வேகமாகப் பரப்புவதற்கு மேம்படுத்தப்படலாம் இங்கே கேட் இருக்கிறது என்று சொல்லலாம் ஒரு இன்வெர்ட்டர் மற்றும் இங்கே மற்றொரு கேட் உள்ளது இது சிக்கலை உருவாக்கும் பாதை என்று வைத்துக்கொள்வோம் அதற்காக மந்தமான மதிப்பு எதிர்மறை எனவே இந்த பாதையின் தாமதத்தை குறைக்க முயற்சிக்கிறோம் இதை நாம் எவ்வாறு செய்ய முடியும் ஒரு இன்வெர்ட்டரின் CMOS நிலை உணர்தலைப் பார்த்தால் இந்த இன்வெர்ட்டரைப் பார்ப்போம் இது ஒரு p வகை PMOS டிரான்சிஸ்டர் இது ஒரு NMOS ஆகும் எனவே உள்ளீடு இங்கே வருகிறது வெளியீடு இங்கிருந்து செல்கிறது இதேபோல் இன்னொன்று உள்ளது சுற்று இது போன்றது இது வேறு ஏதேனும் ஒரு வாயிலை சரியாக ஓட்டுவதாக இருக்கலாம் வேறு சில வாயில்களை அது ஓட்டுகிறது எனவே அது வேறு எதையாவது ஓட்டுகிறது எனவே இதை மாதிரியாகக் கொண்டிருப்பது இவை ஒன்றோடொன்று இணைந்த கோடு என்பதை காண்கிறீர்கள் இங்கே சில இணையான கோடுகள் இருக்கும் கொள்ளளவு இருக்கும் கேட் கொள்ளளவும் இருக்கும் ஏனென்றால் அது இறுதியில் வாயிலை இயக்குகிறது எனவே கேட் MOS டிரான்சிஸ்டர் பற்றி நினைத்தால் ஒரு இணையான தட்டு மின்தேக்கி மேலே கேட் மற்றும் கீழே உள்ள அடி மூலக்கூறு போன்ற தோற்றமளிக்கும் ஒன்று உள்ளது அடி மூலக்கூறு பொதுவாக தரையிறக்கப்படுகிறது அடிப்படையில் மாதிரியாகக் கொள்ளக்கூடியது என்னவென்றால் இது ஒரு மின்தேக்கியை ஓட்டுவது போல ஒரு கொள்ளளவு சுமைகள் இதேபோல் இது வேறு ஏதேனும் ஒரு வாயிலை ஓட்டுகிறது இங்கேயும் கீழே சில திறன் இருக்கும் இதை C1 என்று அழைப்போம் ஒரு வாயிலின் வெளியீட்டில் உள்ள சமிக்ஞை 0 முதல் 1 வரை செல்லும் இதன் பொருள் என்ன இதன் பொருள் மின்தேக்கி இந்த பாதை வழியாக 0 முதல் உயர் மின்னழுத்தத்திற்கு சார்ஜ் செய்கிறது எனவே இந்த p வகை டிரான்சிஸ்டர் உபயோகிக்கலாம் அதேபோல் இந்த வாயிலின் வெளியீடு 1 முதல் 0 வரை செல்கிறது அதாவது மின்தேக்கி ஏற்கனவே சார்ஜ் 1 உயர் நிலையில் இருந்தது இதன் மூலம் வெளியேற்றப்படுகிற பாதை எனவே இப்போது இந்த வெளியேற்றும் பாதை இப்படி இருக்கும் எனவே PMOS டிரான்சிஸ்டர் அல்லது NMOS டிரான்சிஸ்டர் நடத்துகிறது எனவே வாதத்தின் பொருட்டு இந்த 2 டிரான்சிஸ்டர்களின் எதிர்ப்பும் நடத்தும் நிலையில் இருக்கும்போது அவை சமமாக இருக்கும் எனவே கட்டணம் வெளியேற்றும் தாமதம் அந்த RC ஆகும் இப்போது இந்த முறையில் நாம் ஒரு டிரான்சிஸ்டரை அளவிடுகிறோம் அளவிடுதல் என்பது எனது சேனலை அல்லது சேனலுக்கு மேலே இருந்த வாயில் முன்பு இருந்ததைக் கூறலாம் இது 1 முனையம் இது 1 முனையம் இப்போது நான் என்ன செய்கிறேன் அதை 2 மடங்கு விரிவாகக் கூறுகிறேன் எனவே நான் அதை விரிவுபடுத்தினால் என்ன நடக்கும் இதன் எதிர்ப்பு R ஆக இருந்தால் இந்த எதிர்ப்பு R ஆல் 2 ஆக மாறும் எனவே நான் டிரான்சிஸ்டரை அளந்தால் அவற்றை பெரிதாக்குங்கள் R ஐ 2 ஆல் R ஆல் 2 ஆகக் கூறுவோம் பின்னர் தாமதம் 2 ஆல் RC ஆக மாறும் இதேபோல் நான் தாமதத்தை அதிகரிக்க விரும்பினால் அதை குறுகலாக மாற்றலாம் அதை 2R ஆக மாற்றலாம் எனவே டிரான்சிஸ்டரை அளவிடுவதன் மூலம் கம்பிகளின் வெவ்வேறு பிரிவுகளின் தாமதங்களைக் கட்டுப்படுத்துவதற்கான மிகச் சிறந்த வழியைக் கொண்டிருக்கலாம் இதுதான் முதல் புள்ளியால் நாம் குறிக்கிறோம் சிக்கலான பாதைகளில் கிடக்கும் வாயில்கள் சிக்னலை வேகமாகப் பரப்புவதற்கு பெரிதாக்கப்படலாம் கடிகாரங்களைப் பற்றி விவாதிக்கும் போது நான் பேசிய இரண்டாவது புள்ளி அதை மீண்டும் ஒரு முறை பார்க்கிறேன் இடையகங்கள் நீண்ட சிக்கலான கம்பிகளில் செருகப்படலாம் நீளம் n இன் நீண்ட கம்பி இருப்பதாகச் சொல்லலாம் எல்மோர் தாமத மாதிரியைப் பொறுத்தவரை விநியோகிக்கப்பட்ட எதிர்ப்புகள் மற்றும் கொள்ளளவுகளை கருத்தில் கொண்டால் தாமதம் நீளத்தின் சதுரத்திற்கு முன்மொழிகிறது எனவே இது சில மாறிலிகளுக்கு சமம் என்று சொல்லலாம் K × n2 எனவே சுற்றுவட்டத்தை விரைவுபடுத்துவதற்கு இது என்ன பிடிப்பு கோடு என்பது திட்டம் இப்போது இடையில் சில இடையகங்களை செருகவும் எனவே அதை சில பிரிவுகளாக பிரிக்கவும் m பிரிவுகள் 1 2 m வரை உள்ளன என்று சொல்லலாம் இப்போது ஒவ்வொரு பிரிவின் தாமதமும் எவ்வளவு இருக்கும் மொத்த நீளம் nm ஆக இருந்தது எனவே அகலம் ஒவ்வொரு பிரிவிலும் n இருக்கும் ஏனென்றால் நான் உருவாக்கிய துண்டுகள் உள்ளன எனவே ஒவ்வொன்றின் தாமதம் n 2 பிரிவு K ×n2 ஆக இருக்கும் இங்கே தாமதம் m போன்ற பெருக்கங்கள் m ஆல் பெருக்கப்படுகின்றன இது இங்கே தாமதமாக இருக்கும் எனவே ஒரு குறுகிய கணக்கீடு செய்தால் இது kn2m ஆகிறது தோராயமாக தாமதம் m நேரம் குறைகிறது எனவே நிச்சயமாக தாமதத்தை குறைக்க இவற்றுக்கு இடையே இடையகங்களைச் செருகினால் நாங்கள் செலுத்தும் விலை இடையகங்களுக்கு கூடுதல் பகுதியாகும் இது நிச்சயமாக தயாரிப்பின் வடிவமைப்பு வர்த்தகத்தை செய்யும் இந்த சுற்று விரைவாகவும் மூன்றாவதாகவும் செய்ய சிறிது வன்பொருளை முதலீடு செய்வது ஒட்டுமொத்த ஆழத்தை குறைக்க மறுசீரமைக்கக்கூடிய நிகரப்பட்டியல் மரம் இது மிகவும் எளிது நான் மிகவும் எளிமையான உதாரணத்தை தருகிறேன் உங்களிடம் இது போன்ற ஒரு நிகரப்பட்டியல் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் வெறும் 4 உள்ளீடு மற்றும் செயல்பாடு உள்ளீடுகள் A B C மற்றும் D எனில் வெளியீடு ABCD ஆகும் எனவே இதை அடிப்படையில் மறுசீரமைக்க முடியும் இந்த 2 செயல்பாட்டுக்கு சமமானவை இங்கே தாமதம் 3 ஆக இருந்தது இப்போது தாமதம் 2 ஆக இருந்தது வாயில்களின் 2 நிலைகள் உள்ளன எனவே நிகரப்பட்டியல் இந்த வகையான மறுசீரமைப்பு சுற்று தாமதத்தை குறைக்க மிகவும் எளிய வழியாகும் இப்போது நாம் பிற முறையையும் பின்னர் பார்ப்போம் எனவே சுற்றுக்கு தாமதத்தை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது பின்னர் விவாதிக்கப்படும் பிடிப்பு நேரக் கட்டுப்பாடுகளைப் பொறுத்தவரை இது ஒரு சிக்கலை உருவாக்கும் ஆரம்ப சமிக்ஞை மாற்றங்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன் எனவே பிடிப்பு நேரக் கட்டுப்பாடுகளை பற்றி முன்னர் விவாதித்தோம் அதாவது வைத்திருக்கும் நேரக் கட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குள் இருக்கிறீர்கள் கூட்டு சுற்று தாமதம் எப்போதுமே பிளஸ் வளைவு நேரத்தை வைத்திருப்பதற்கு சமமாக இருப்பதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த கூட்டு தாமதம் இப்போது அதிகபட்சமாக இல்லாதது இது சமமானதை விட அதிகமாக இருக்கலாம் எனவே குறைந்தபட்ச தாமதம் இது உறுதிப்படுத்தப்பட வேண்டிய நேரத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் விவாதத்தைத் தொடர்வோம்